எல்லோருக்கும் வணக்கம் எனவே S பரமீட்டர்ஸ் குறித்த இன்றைய விரிவுரைக்கு வருக உண்மையில் இது முந்தைய விரிவுரையின் தொடர்ச்சியாகும் முந்தைய சொற்பொழிவில் ABCD பரமீட்டர்ஸ் மற்றும் அதன் பண்புகள் என்ன என்பதைக் கண்டோம் சிம்மெட்ரிக்கல் நெட்வொர்க்கிற்கு A என்பது D க்கு சமம் மற்றும் சிம்மெட்ரிக்கல் நெட்வொர்க் AD மைனஸ் BC 1 க்கு சமம் பின்னர் நாம் உண்மையில் ஒரு சில நிகழ்வுகளுக்கு ABCD பரமீட்டர்ஸ்களைக் கணக்கிட்டோம் இவை சீரிஸ் Z இம்பெடன்ஸ் அல்லது ஷன்ட் Y அட்மிட்டன்ஸ் நாங்கள் டிரான்ஸ்மிஷன்த்தையும் கவனித்தோம் அதன் ABCD பரமீட்டர்ஸ் என்ன என்பதை வரிசைப்படுத்தவும் பின்னர் காஸ்கேட் நெட்வொர்க்கைப் பார்த்தோம் மற்றும் S பரமீட்டர்ஸ் குறித்த எங்கள் விவாதத்தை நாங்கள் தொடங்கினோம் எனவே நாங்கள் விட்டுச்சென்ற கடைசி சொற்பொழிவு இடத்திலிருந்து தொடரலாம் எனவே உள்வரும் வேவ்களின் அடிப்படையில் S பரமீட்டர்ஸ்களை a1மற்றும் a2மற்றும் வெளிச்செல்லும் வேவ்கள் b1மற்றும் b2ஆக வரையறுக்கிறோம் எனவே இந்த குறிப்பிட்ட எக்ஸ்பிரஸன்டால் S பரமீட்டர்ஸ் வரையறுக்கப்படுகின்றன அல்லது இது இங்கே விரிவாக்கப்பட்டது பின்னர் a2 0 அல்லது a1 0க்கு சமமான நிகழ்வுகளை எடுத்தோம் நாங்கள்S11b1a1ஐ வரையறுத்துள்ளோம் இப்போதுb1a1என்பது ரெப்லக்டெட் வேவ்களைத் இன்சிடென்ட் வேவ் வகுக்கப்பட்ட தவிர வேறில்லை எனவே S11என்பது போர்ட் 1 இல் ரெப்லக்டெட்ப்பு கோஏபிசிஎன்ட் மற்றும் இது இப்போது போர்ட் 2 இல் ரெப்லக்டெட்ப்பு கோஏபிசிஎன்ட் இந்த குறிப்பிட்ட வழக்கில் S21என்பது பி2என்பது இந்த விஷயத்தில் வெளிச்செல்லும் வேவ் என்று நீங்கள் கூறலாம் இது இன்சிடென்ட்ம் வேவ் மூலம் வகுக்கப்பட்ட ஒரு டிரான்ஸ்மிடெட் வேவ் என்று கூறுங்கள் மற்றும் S12 இன்புட் வழங்கப்படும் போது போர்ட் 1 போர்ட் 2 இல் வேவ் டிரான்ஸ்மிடெட் எனவே இந்த விஷயங்களை மீண்டும் ஒவ்வொன்றாகப் பார்ப்போம் S11என்பது போர்ட் 1 S22இல் ரெப்லக்டெட் கோஏபிசிஎன்ட் போர்ட் 2 மற்றும் S21இல் ரெப்லக்டெட்ப்பு கோஏபிசிஎன்ட் என்பது போர்ட் 1 முதல் போர்ட் 2 வரையிலான கெய்ன் அல்லது லொஸ் ஆகும் எனவே அதாவது போர்ட் 1 இல் இன்புட்டைக் கொடுத்தால் போர்ட் 2 இல் உள்ள அவுட்புட் என்ன எனவே இது ஒரு ஆம்பிளிபையர்யாக இருந்தால் அது ஒரு கெய்ன்க இருக்கும் அது வேறு ஏதேனும் சர்க்யூட் என்றால் அது அட்டினியுஏடர்வாக இருக்கலாம் அது முடியும் ஒரு பவர் டிவைடர் கப்ளர் பில்டர் மற்றும் பலவற்றால் அது லொஸ் எனவே இது இப்போது போர்ட் 1 இலிருந்து போர்ட் 2 க்கு இதற்கு நேர்மாறானது S12 இது இப்போது மீண்டும் கெய்ன் அல்லது லொஸ்ன் அளவீடு ஆகும் போர்ட் 2 போர்ட் 1 க்கு இதன் பொருள் இப்போது போர்ட் 2 இல் இன்புட் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் போர்ட் 1அவுட்புட் நாங்கள் பார்க்கிறோம் எனவே இப்போது இந்த S பரமீட்டர்ஸ் சற்று மாறுபட்ட வழியில் ஒரு உணர்வு எழுத முடியும் S11ரெப்லக்டெட்ப்பு கோஏபிசிஎன்ட் ஆகும் காமா என்ற சிம்பல் நாங்கள் முன்னர் பயன்படுத்தியதை இங்கு ரெப்லக்டெட்ப்பு கோஏபிசிஎன்ட்த்திற்காக குறிப்பிட விரும்புகிறேன் ஆனால் சில புத்தகங்களில் அவை ரோவின் எக்ஸ்பிரஸன்டை ரெப்லக்டெட்ப்பாகப் கோஏபிசிஎன்ட் பயன்படுத்துகின்றன எனவே எந்த புத்தகத்தைப் பொறுத்து ரோ என்பது காமாவைப்v போன்றது என்பதை நினைவில் கொள்க நீங்கள் படிக்கப் போகிறீர்கள் அல்லது எந்த புத்தகத்தைப் படித்தீர்கள் எனவே S11ஐ ரெப்லக்டெட்ப்பாககோஏபிசிஎன்ட் இங்கே போர்ட் 1 இல் எழுதலாம் S12என்றால் என்ன எனவே இது ஒரு டிரான்ஸ்மிஷன் கோஏபிசிஎன்ட் 1 2 S21என்றால் என்ன டிரான்ஸ்மிடெட் கோஏபிசிஎன்ட் 2 1 முறை அதாவது போர்ட் 1 அவுட்புட்டில் இன்புட் வழங்கப்படுகிறது போர்ட் 2 இலிருந்து எடுக்கப்பட்டது இது நீங்கள் தான் போர்ட் 2 இல் ரெப்லக்டெட்ப்பு கோஏபிசிஎன்ட் என்று சொல்லலாம் எனவே இப்போது அதே S பரமீட்டர்ஸ் மாட்ரிக்ஸ் எழுதப்படலாம் போர்ட் 1 மற்றும் போர்ட் 2 இல் ரெப்லக்டெட்ப்பு கோஏபிசிஎன்ட் மற்றும் போர்ட்ல் டிரான்ஸ்மிஷன் கோஏபிசிஎன்ட் வடிவில் 1 மற்றும் 2 எனவே இது S பரமீட்டர்ஸ்களின் பிரதிநிதித்துவத்தின் மற்றொரு வழியாகும் இப்போது என் போர்ட் நெட்வொர்க்கிற்கான S பரமீட்டர்ஸ்களைப் பார்ப்போம் இப்போது மீண்டும் ABCD பரமீட்டர்ஸ் குறிப்பிட வேண்டும் போர்ட் 1 மற்றும் போர்ட் 2 ஆகிய இரண்டு போர்ட்ங்களுக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டன ஆனால் S பரமீட்டர்ஸ் இருக்க முடியும் N போர்ட்த்திற்காக வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே இங்கே போர்ட் 1 உள்வரும் வேவ் வெளிச்செல்லும் வேவ் மற்றும் போர்ட் 2 உள்வரும் வேவ் வெளிச்செல்லும் வேவ் ஐக் காணலாம் இதேபோல் நீங்கள் போர்ட் N எனவே உள்வரும் வேவ் மற்றும் வெளிச்செல்லும் வேவ் ஆகியவற்றைப் பின்பற்றலாம் எனவே இதில் குறிப்பிட்ட வழக்கில் இப்போது நாம்b1S11a1S12a2 S1NaNஎழுதலாம் இப்போது இதேபோல் b2 bN SNN aN உண்மையில் உங்களுக்குச் சொல்வதற்கு நாங்கள் பல எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் அங்கு 5 போர்ட்ங்கள் இருக்கலாம் அல்லது 4 போர்ட்ங்கள் இருக்கலாம் அல்லது 3 போர்ட்ங்கள் இருக்கலாம்உண்மையில் எங்களுக்கு இருந்தது ஒரு காலத்தில் ஒரு பவர் டிவிடெர் வடிவமைக்கப்பட்டுள்ளது அங்கு இன்புட் ஒரு துறை மட்டுமே மற்றும் 38 அவுட்புட் போர்ட்ங்கள் இருந்தது எனவே அதற்கு S மேட்ரிக்ஸ் 39 x 39 அளவு இருக்கும் S மேட்ரிக்ஸ் பண்புகள் என்ன என்பதை முதலில் பார்ப்போம் எனவே N போர்ட்டுக்கு இப்போது b1 b2to bNமற்றும் S11 S12 S1Nஎன்றுஎழுதுவதற்கு பதிலாக மிக எளிய முறையில் எழுதலாம் இது b S a இப்போது இங்கே ABCD பரமீட்டர்ஸ்களைப் போலவே நாம் A D மற்றும் AD BC 1இங்கே விஷயத்தை வெளிப்படுத்த எங்களுக்கு சற்று வித்தியாசமான வழி உள்ளது எனவே சிம்மெட்ரிக்கல் நெட்வொர்க்கிற்கு S என்றால் STஎன்பது உண்மையில் Sij Sjiஎன்று பொருள்படும் இங்கு i மற்றும் j 1 முதல் 3 வரை N வரை எங்கும் இருக்க முடியும் எனவே இது இருந்தால் திருப்தி அளிக்கிறது அதாவது இது ஒரு சிம்மெட்ரிக்கல் நெட்வொர்க் லொஸ்லெஸ் நெட்வொர்க்கைப் பொறுத்தவரை முதலில் ஒரு லொஸ்லெஸ் நெட்வொர்க் ஒரு நெட்ஒர்க்யமாக இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் நெட்வொர்க்கில் எந்த லொஸ்ம் இருக்காது எனவே உண்மையில் இது இரண்டு வெவ்வேறு பண்புகளுக்கு வழிவகுக்கிறது நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஆனால் லொஸ்லெஸ் நெட்வொர்க்பை எவ்வாறு வரையறுப்பது அடிப்படையில் S மற்றும் அது S இணைந்த மாட்ரிக்ஸ் மற்றும் அதன் ட்ரான்ஸ்போஸ் இந்த இரண்டு மெட்ரிக்ஸின் தயாரிப்பு ஒரு யுனிட் கொடுக்கும் மேட்ரிக்ஸ் இது சிம்பல்டாக I என வழங்கப்படுகிறது எனவே இங்கிருந்து நாம் உண்மையில் இரண்டு வெவ்வேறு பண்புகள் பெறலாம ஒன்று யூனிடேரி ப்ரொபேர்ட்டி என்றும் மற்றொன்று ஆர்த்தோகனல் ப்ரொபேர்ட்டி என்றும் அழைக்கப்படுகிறது யூனிடேரி ப்ரொபேர்ட்டி என்றால் என்ன என்பதை ஒவ்வொன்றாக விளக்குகிறேன் யூனிடேரி ப்ரொபேர்ட்டி என்பது நாம் தொடங்குவோம் ஒரு உதாரணம்S112S212SN12 1என்று சொல்லலாம்எனவே அது ஒரு யூனிடேரி ப்ரொபேர்ட்டி இப்போது நாங்கள் இந்த விஷயம் சிறிது நேரம் கழித்து வரையறுப்போம் ஆனால் முதலில் இந்த நேரத்தில் செய்வோம் எனவே நான் போர்ட் 1 இல் மட்டுமே இன்புட்டைக் கொடுக்கிறேனா என்று பார்ப்போம் அது a1ஸ்கொயர்மாக இருக்கும் எனவே பவர் a12க்கு சமம் எனவே போர்ட் 1 இல் மட்டுமே நாம் ஒரு பவர்யைக் கொடுத்தால் பின்னர் என்ன நடக்கும் எந்த லொஸ் இல்லை என்றால் நெட்வொர்க் பின்னர் இந்த பவர் மற்ற அனைத்து போர்ட்ங்களுக்கும் விநியோகிக்கப்படும் எனவே போர்ட்த்தில் பவர் அவுட்புட் போர்ட் 2 b2ஸ்கொயர்த்திலும் bN ஸ்கொயர்த்திலும்1b1ஸ்கொயர்மாக இருக்கும் எனவே இன்புட்டு பவர் என்று நாம் கூறலாம் போர்ட் 1 என்பது போர்ட்ங்கள் 1 முதல் N வரையிலான அனைத்து பவர் அவுட்புட்களின் கூட்டுத்தொகைக்கு சமம் எனவே நெட்வொர்க்கில் உள்ள லொஸ்கள் இல்லை எனவே இப்போது இங்கிருந்து எல்லாவற்றையும் a1ஸ்கொயர்த்தால் வகுக்கவும் எனவே இந்த b1 a1ஸ்கொயர் இது S11க்கு சமம் இது இப்போது b2 a1 ஸ்கொயர்த்தால் வகுக்கப்படும் இது S21 இங்கே இது bN a1 வகுக்கSN1 ஸ்கொயர் மற்றும் a1ஸ்கொயர் a1ஸ்கொயர் வகுக்க 1 இருக்கும் எனவே இந்த நாம் இங்கிருந்து இங்கிருந்து என்ன பெறுகிறோம் இப்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்தை இந்த குறிப்பிட்ட வடிவத்தில் எழுதுவோம் அல்லது இதைப் பற்றி பின்னர் இங்கே பார்க்கலாம் எனவே இங்கே நாம் வைத்திருப்பது இந்த வழக்கு j க்கு சமமாக எடுக்கப்பட்டது 1 எனவே j 1 முதல் n வரை இருக்கக்கூடிய இடத்தில் இந்த விதிமுறையை இங்கே பார்ப்போம் இந்த விதிமுறை என்ன சொல்கிறது I 1 முதல் n Sij அளவு ஸ்கொயர் 1 க்கு சமம் இன் சுருக்கம் எனவே j 1 க்கு சமமாக எடுத்துக் கொண்டால் இங்கே காட்டப்பட்டுள்ளது எனவே இப்போது என்ன நடக்கும் I 1 முதல் N வரை மாறுபடுவேன் எனவே இங்கே 1 1 இருக்கும் பின்னர் i 2 2 1 பின்னர் 3 1 பின்னர் N 1 ஆக இருப்பேன் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயம் உண்மையில் இது போலவே உள்ளது இது இங்கே இது போன்றது இந்த முழு விஷயத்தையும் Sij வடிவில் Sij கன்ஜுகேட் மூலம் பெருக்கலாம் நாங்கள் காம்ப்லெஸ் எண் அதன் கன்ஜுகேட்பால் பெருக்கப்படுவதால் அளவு ஸ்கொயர் கிடைக்கும் என்பதை அறிவீர்கள் அதனால் இது யூனிடேரி ப்ரொபேர்ட்டி இது அடிப்படையில் ஒன்றுமில்லை ஆனால் நீங்கள் அனைத்தையும் சுருக்கமாகக் கூறலாம் கொடுக்கப்பட்ட j க்கான S பரமீட்டர்ஸ் 1 க்கு சமமாக இருக்கும் இது யுனிட் 1 க்கு சமமாக இருக்கும் ஆர்த்தோகனல் ப்ரொபேர்ட்டி என்றால் என்ன ஆர்த்தோகனல் ப்ரொபேர்ட்டி என்பது இது போன்றது அடிப்படையில் 0 இது உண்மையில் என்னவென்றால் இது லொஸ்லெஸ் நெட்ஒர்க்யமாக இருந்தால் எனவே ஒரு நெட்ஒர்க்மாக இருந்தால் லொஸ்லெஸ் நெட்வொர்க்கில் டிசிபேகப்படும் பவர் என்னவாக இருக்கும் அது 0 க்கு சமமாக இருக்கும் எனவே அதாவது இந்த விதிமுறை எங்கிருந்து வருகிறது இங்கே எங்களிடம் Sij இருப்பதை நீங்கள் i மற்றும் i பொதுவானவர்கள் என்று சொல்லலாம் எனவே i 1 முதல் N வரை மாறுபடும் இது j இது k இந்த விஷயத்தில் j என்பது k க்கு சமமாக இருக்கக்கூடாது சரி எனவே அது j என்பது k க்கு சமமாக இருந்தால் மிகவும் முக்கியமானது உண்மையில் பேசும்போது நாம் இந்த நிலையைப் பெறுகிறோம் சரி எனவே j k க்கு சமமாக இல்லை நீங்கள் k ஐ j க்கு சமமாக எடுத்துக் கொண்டால் இது யூனிடேரி ப்ரொபேர்ட்டி தாகும் எனவே இங்கே ஆர்த்தோகனல் ப்ரொபேர்ட்டி என்பது ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு நெட்ஒர்க் லொஸ்லெஸ் என்பதால் நெட்ஒர்க்யத்திற்குள் ஏற்படும் லொஸ்கள் 0 க்கு சமமாக இருங்கள் எனவே இங்கே உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்க j ஐ 1 க்கு சமமாக சொல்லலாம் மற்றும் k 2 க்கு சமம் நாம் j ஐ 1 க்கு சமமாகவும் k க்கு 2 க்கு சமமாகவும் எடுத்துக் கொண்டால் இந்த முழு விஷயத்தையும் விரிவாக்குங்கள் அதனால் i 1 முதல் N வரை மாறுபடும் என்று சொல்லலாம் எனவே 1 j 1 அதனால் I 1 k 2 ஆகும் இப்போது இரண்டாவது வழக்கில் I 2 j மற்றும் k 1 மற்றும் 2 ஆக இருக்கும் இப்போது இந்த குறிப்பிட்ட வழக்கில் நான் N க்கு சமம் மற்றும் j மற்றும் k 1 மற்றும் 2 ஆக இருக்கும் எனவே இவை இரண்டு ப்ரொபேர்ட்டிகளாகும் அவை பயனுள்ளவையா என்பதை அறிய இதுவும் நெட்ஒர்க்யம் சிம்மெட்ரிக்கல் அல்லது இல்லை அறிய பயனுள்ளதாக இருக்கும் இப்போது ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் எனவே இது S பரமீட்டர்ஸ்வுக்கு வழங்கப்பட்ட எடுத்துக்காட்டு 3 போர்ட் நெட்வொர்க்கின் மாட்ரிக்ஸ் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதை கவனமாக பார்ப்போம் எனவே இது என்ன இங்கே இது S11 இது S12 இது S13 எனவே இது S21 S22 S23 S31 S32 S33 ஆகும் எனவே இப்போது உள்ளன பல கேள்விகள் முதல் கேள்வி இந்த நெட்ஒர்க் ரெசிப்ரோக்கல் நெட்வொர்க் ரெசிப்ரோக்கல்மா இல்லையா என்பதை இப்போது சரிபார்க்கS டிரான்ஸ்போஸ் S க்கு சமம் அல்லது இல்லை என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் எனவே அது செல்லுபடியாகுமா இல்லையா என்பதைப் பார்ப்போம் எனவே S12ஒரே மாதிரியாகஇருப்பதை நீங்கள் காணலாம் S21 S13S31 க்குசமம் இங்கே இந்த விதிமுறை S23S32 க்குசமம் எனவே இதன் பொருள் இது ப்ரொபேர்ட்டி திருப்தி ஆகும் எனவே இந்த நெட்வொர்க் ரெசிப்ரோக்கல் என்று நாம் கூறலாம் அடுத்த கேள்விஇந்த நெட்ஒர்க் லொஸ்லெஸ்தா சரி நெட்வொர்க் இருக்கிறதா என்று கண்டுபிடிக்க லொஸ் இல்லாதது அல்லது நாம் யூனிடேரி நிலையைப் பயன்படுத்தலாம் அல்லது ஆர்த்தோகனல் ப்ரொபேர்ட்டிப் பயன்படுத்தலாம் மேலும் எனவே யூனிடேரி நிபந்தனையை மட்டுமே பயன்படுத்தட்டும் எனவே யூனிடேரி நிலை என்ன கூறுகிறது S112S122S132 1 முதலில் இது 1 இல்லையா என்பதை சரிபார்க்கலாம் எனவே 0 42நீங்கள் அனைத்தையும் சேர்க்கிறீர்கள் இந்த விஷயங்கள் 0 55 ஆக இருக்கும் சரி எனவே இந்த குறிப்பிட்ட நெட்ஒர்க்யம் லொஸ்லெஸ்து அல்ல ஏனெனில் இது 1 க்கு சமமாக இல்லை எனவே இது ஒரு லாசி நெட்ஒர்க்யமாகும் இப்போது போர்ட் 1 இல் திரும்பும் லொஸ் என்ன என்பதை அறிய விரும்புகிறோம் இப்போது நான் குறிப்பிட விரும்புகிறேன் இங்கே ரிடன் லொஸ் என்ற விதிமுறை குறிப்பிடப்பட்டுள்ளது சரி இதில் இரண்டு விதிமுறைகள் இலக்கியம் பயன்படுத்தப்படுகின்றன சரி சில நேரங்களில் அவர்கள் ரிடன் லொஸ் என்று சொன்னால் அவர்கள் மைனஸ் 20 log என்று கூறுகிறார்கள் முதலில் ஏன் 20 ஏன் 10 இல்லை ஏனெனில் S11ஒரு பவர் அல்ல பார்க்க இந்த இருந்திருக்கும் S112பின்னர் அது 10 ஆக இருக்கும் சரி ஆனால் அதிகாரத்திற்காக நாம் எடுக்கும் 10 log பவர் யுனிட் ஸ்கொயர் ரூட்திற்கு எப்போதும் 20 log எடுத்துக்கொள்கிறோம் எனவே இந்த மைனஸ் சிம்பல் இங்கு வருகிறது ஏனெனில் நாங்கள் ரிடன் லொஸ்க் கணக்கிடுகிறோம் இப்போது பல முறை அவர்கள் ரெப்லக்டெட்ப்பு கோஏபிசிஎன்ட் என்றும் கூறுகிறார்கள் இப்போது ரெப்லக்டெட்ப்பு கோஏபிசிஎன்ட் இங்கே இது மட்டுமே சரி எனவே ரெப்லக்டெட்ப்பு கோஏபிசிஎன்ட் மற்றும் ரிடன் லொஸ் இடையிலான வித்தியாசத்தை நினைவில் கொள்க ஏற்பட்டால் நீங்கள் ஒரு மைனஸ் சேர்க்கிறீர்கள் எனவே இப்போது மைனஸ் 20 log S11என்பது S11 0 178என்றால் என்னவென்று எங்களுக்குத் தெரியும் தோராயமாக 15 dB இப்போது கேள்வி என்னவென்றால் 2 மற்றும் 3 போர்ட்ங்களுக்கு இடையில் இன்செர்ட்டின் லொஸ் மற்றும் பேஸ் டிலே இன்செர்ட்டின் லொஸ் என்று சொன்னால் மீண்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன்இன்செர்ட்டின் லொஸ் ஏன்மைனஸ் 20 log S23 போர்ட்ங்கள் 2 மற்றும் 3 க்கு இடையில் நாம் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் அது டிரான்ஸ்மிஷன்க் கோஏபிசிஎன்ட் என்றால் இந்த மைனஸ் அடையாளம் வராது எனவே தயவுசெய்து அவர்கள் இருக்கிறார்களா என்பதை கவனமாகப் படியுங்கள் டிரான்ஸ்மிஷன்க் கோஏபிசிஎன்ட்த்தைக் கேட்பது அல்லது அவர்கள் இன்செர்ட்டின் லொஸ்க் கேட்கிறார்களாஇன்செர்ட்டின் லொஸ் மைனஸ் இருக்கும் எனவே இப்போது S23நாங்கள் S23 மதிப்பு என்னஇது 0 3 நீங்கள் log எடுக்க அது 10 இப்போது மீண்டும் இங்கே பேஸ் டிலே என்றால் என்ன எனவே மீண்டும் பேஸ் டிலே பற்றி பேசும்போது டிலே ஏற்படுகிறது ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டிருப்பதால் a கட்டத்தில் இருந்து b வரை என்ன டிலே என்று பேசுகிறோம் எனவே இங்கே இது S23 பரமீட்டர்ஸ் ஆனால் டிலே பற்றி நாம் பேசும்போது நெகடிவ்யாக இருக்கும் அதனால் அது பிளஸ் 450இருக்கும் எனவே தயவுசெய்து வேறு சில எடுத்துக்காட்டுகளை எடுத்து சில சொந்த கணக்கீடுகளை செய்யுங்கள் நீங்கள் முயற்சி செய்யலாம் ஆர்த்தோகனல் ப்ரொபேர்ட்டிப் இதற்குப் பயன்படுத்துவதால் ஆர்த்தோகனல் ப்ரொபேர்ட்டி இல்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் இந்த குறிப்பிட்ட வழக்குக்கு செல்லுபடியாகும் இதை இந்த பிளஸ் மற்றும் பிளஸ் மூலம் பெருக்க இருப்பதை நீங்கள் காணலாம் பிளஸ் இந்த பிளஸ் இந்த விதிமுறை 0 ஆக இருக்கும் ஆனால் இது ஒரு நன்ஜெரோ விதிமுறைமாகும் எனவே அது 0 க்கு சமமாக இல்லை சரி எனவே தயவுசெய்து இந்த விஷயங்களை கவனமாகப் பயன்படுத்துங்கள் பிரச்சினைகள் மிகவும் எளிமையான முறையில் எனவே இப்போது ABCD பரமீட்டர்ஸ் S பரமீட்டர்ஸ்களுடன் எவ்வாறு தொடர்புபடுத்தப்படலாம் என்பதைப் பார்க்க விரும்புகிறோம் எனவே அதற்காக இந்த வேவ்களை வோல்ட்டேஜ்ங்கள் மற்றும் கரேன்ட்ங்களின் அடிப்படையில் வரையறுக்கப் போகிறோம் எனவே முதலில் ஒரு லோடு இம்பெடன்ஸ் ZL மூலம் நிறுத்தப்பட்ட ஒரு எளிய டிரான்ஸ்மிஷன் லைன்யைப் பார்ப்போம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நாங்கள் முன்பு செய்திருக்கிறோம் நாங்கள் பேசும்போது டிரான்ஸ்மிஷன் லைன் எனவே இது காட்டப்பட்ட இன்சிடென்ட் வேவ் என்று இங்கே நாம் கூறலாம் சைன் பிளஸ் மற்றும் இது ரெப்லக்டெட்த்த வேவ் இது ஒரு சைன் மைனஸால் காட்டப்படுகிறது சரி எனவே நீங்கள் சொல்லலாம் இன்சிடென்ட் வேவ் ரெப்லக்டெட் வேவ் சரி எனவே இப்போது இந்த குறிப்பிட்ட விதிமுறை இந்த குறிப்பாக வரையறுக்கப்பட்டுள்ளது வோல்ட்டேஜ்ம் சில நிலையானது மற்றும்e jβx விதிமுறை இங்கு x 0 ஆக இருக்கிறது இப்போது இங்கிருந்து மேலும் ரெப்லக்டெட்க்கும் வேவ் அதற்கு நேர்மாறாக இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே இது ஒரு பிளஸ் சைன் இங்கே இப்போது நான் குறிப்பிட விரும்புகிறேன் எனவே பிளஸ் சிம்பல் என்பது இங்கே என்று அர்த்தமல்ல இந்த குறிப்பிட்ட திசையிலிருந்து நீங்கள் செல்லும்போது பொசிட்டிவ்யாக இருக்கும் இல்லை x நெகடிவ்யானது மற்றும் மொத்த வோல்ட்டேஜ்ம் என்னவாக இருக்கும் இந்த குறிப்பிட்ட புள்ளியில் மொத்த வோல்ட்டேஜ்ம் சுருக்கமாக இருக்கும் இந்த இரண்டு வோல்ட்டேஜ்ங்களும் இன்சிடென்ட் வோல்ட்டேஜ்ம் மற்றும் ரெப்லக்டெட்த்த வோல்ட்டேஜ்ம் எனவே அது இருக்கும் வோல்ட்டேஜ்த்தின் கூட்டுத்தொகை எனவே இதுபோர்ட் 1 திற்கான V1பற்றி பேசப்படுவதைப் போன்றது இப்போது இதேபோல் இப்போது கரேன்ட்த்தை நாம் இங்கே காட்டவில்லை ஆனால் அதே கரேன்ட் ஃபேஷன் வரையறுக்கப்படுகிறது எனவே கரேன்ட்ம் மீண்டும் Iமற்றும் I ஆக இருக்கும் மற்றும் கரேன்ட்ங்கள் வோல்ட்டேஜ்ங்கள் தொடர்புடையவை எனவேV¿lZs¿ மற்றும்V ¿lZs¿ எனவே இப்போது நெட்வொர்க்கின் எந்த போர்ட்த்திலும் எனவே நாங்கள் இப்போது காட்டியுள்ளோம் இங்கே பொதுமைப்படுத்தப்பட்ட வடிவம் a b ஆனால் இது போர்ட் 1 என்றால் இது a1 இது V1 அது போர்ட் 2 இருந்தால் இதை a2 இருக்கும்மற்றும் இது V2மற்றும் பல எனவே இங்கே a V¿√Z0¿ அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது மற்றும் b V ¿ √Z0¿ ஆகியவற்றின் அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது எனவே இப்போது இருந்து இரண்டின் விகிதத்தை நாங்கள் எடுத்துக் கொண்டால் அந்த ரெப்லக்டெட்ப்பு கோஏபிசிஎன்ட் எங்களுக்குத் தெரியும் நாம்எந்த போர்ட்த்தைப் பார்க்கிறோம் என்பதைப் பொறுத்துS11அல்லது S22S33என்று சொல்லலாம் அதனால் ரெப்லக்டெட்ப்பு கோஏபிசிஎன்ட் என்பது ரெப்லக்டெட் இன்சிடென்ட்த்தால் வகுக்கப்படுவதைத் தவிர வேறில்லை எனவே இது எங்களிடம் இருந்தது முன்பு பார்த்தது ஆனால் இப்போது நான் b a என்ற விகிதத்தை எடுத்துக் கொண்டால் இங்கேயும் பார்ப்போம்√Z0ரத்து செய்யப்பட்டது எனவே இதில் நாம் எஞ்சியிருப்பது என்ன எனவே இப்போது வேறுபாடு எளிய ரெப்லக்டெட்ப்பு கோஏபிசிஎன்ட் போர்ட் 1 இருக்கும் என்று நாம் அதுΓ1b1a1அல்லதுΓ2 இப்போது இங்கிருந்து நீங்கள் இங்கே வந்து பார்த்த இந்த விஷயங்களை வரையறுக்க முயற்சிக்கிறோமா என்பதையும் பார்க்கலாம் இங்கே விதிமுறைகளில் எனவே அந்த வோல்ட்டேஜ்த்தைக் கண்டோம் எனவே V¿a√Z0¿என்ன இருக்கும்V ¿¿ இப்போது நான் என்னவாக இருப்பேன் நாங்கள் இங்கே மதிப்பை மாற்றுகிறோம் என்று நீங்கள் கூறலாம் எனவே அதை நாம் சொல்லலாம் இப்போதுV¿a√Z0¿அதை Z0ஆல் வகுக்கவும் எனவே இந்த சொல் எதுவும் இருக்காது ஆனால் இப்போது இது√Z0ஆல் வகுக்கப்படுகிறது அது நெகடிவ்யான விதிமுறைதைக் கொண்டிருக்கும் எனவே இது ஒன்றுமில்லை ஆனால் இப்போது a மற்றும் b வடிவத்தில்இடையில் எங்களுக்கு நெகடிவ் விதிமுறை இருக்கும் அதேசமயம் இங்கே இது a மற்றும் b விதிமுறை இருக்கும் காலத்திற்கு இடையில் பொசிட்டிவ் யான விதிமுறைமாக இருக்கும் எனவே இப்போது நான் உங்களுக்கு எந்த ரிலேஷன்க் காட்டப் போகிறேன் ABCD முதல் S பரமீட்டர்ஸ் இப்போது நான் குறிப்பிட்ட புத்தகங்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் காணலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் போசார் புத்தகத்தைக் காணலாம் அல்லது கொலின் புத்தகம் மற்றும் பிற புத்தகத்தைக் காணலாம் எனவே நான் இல்லை உண்மையில் அதன் விரிவான டெரிவேஷன்ஸ்லை உங்களுக்குக் காண்பிக்கும் ஆனால் இப்போது நாங்கள் ஆர்வமாக இருப்பது ABCD S பரமீட்டர்ஸ் மாற்றத்திற்கு நாம் ஏன் அதைப் பார்க்கிறோம் ஏனென்றால் நாம் எப்படி முன்பு பார்த்தோம் பெரிய நெட்வொர்க்கை சிறிய நெட்ஒர்க்யமாக பிரிக்கலாம் அதற்காக ABCD மேட்ரிக்ஸ் நமக்குத் தெரியும் தனித்தனியாக தனிப்பட்ட நெட்வொர்க்கின் ABCD மேட்ரிக்ஸைப் பெருக்குவதன் மூலம் ஒட்டுமொத்த ABCD மாட்ரிக்ஸ்யைக் காணலாம் ஆனால் மைக்ரோவேவ் பற்றி பேசும்போது எங்கள் நோக்கம் ABCD அல்ல மைக்ரோவேவில் நாங்கள் இருக்கிறோம் இன்சிடென்ட்ம் வேவ் பற்றி பேசும் ரெப்லக்டெட் வேவ் எனவே S பரமீட்டர்ஸ்வைக் கண்டுபிடிப்பதில் நாங்கள் அதிக ஆர்வம் காட்டுகிறோம் எனவே அதைப் பற்றி நாங்கள் விவாதிக்கும் ABCD அனைத்தையும் அடைய ஒரு இடைநிலை நடவடிக்கை S பரமீட்டர்ஸ்களைக் கண்டுபிடிப்பதற்கான இறுதி இலக்கு என்று நீங்கள் கூறலாம் எனவே இங்கே நீங்கள் S11இந்த குறிப்பிட்ட எக்ஸ்பிரஸன்வரால் கொடுக்கப்பட்டுள்ளதுஎன்று சொல்லலாம் ஆனால் உங்களுக்காக விஷயங்களை கொஞ்சம் எளிமையாக்க முயற்சிப்பேன் எனவே இப்போது நினைவுகூருங்கள் என்ன இருந்தது A இன் யுனிட் இது ஒரு டைமென்ஷன்லெஸ் D இன் யுனிட் என்ன அது டைமென்ஷன்லெஸ் என்ன b இன் யுனிட் இருந்ததா அதற்கு இம்பெடன்ஸ் யுனிட் இருந்தது எனவே நீங்கள் அதை Z0ஆல் வகுக்கிறீர்கள்அதனால் அது டைமென்ஷன்லெஸ் ஆகிறது C இன் யுனிட் என்ன அதில் mho இருந்தது இந்த இம்பெடன்ஸ்டன் நீங்கள் பெருக்கக் கொள்ளுங்கள் இப்போது இது டைமென்ஷன் ஆகிவிட்டது எனவே உண்மையில் எழுதும் மூலதனம் ABCDக்கு பதிலாக நினைவில் கொள்வது சில நேரங்களில் எளிதானது நீங்கள் அடிப்படையில் எழுதினால் நோர்மலைஸ்பட்ட மதிப்பைக் கூறுவோம் எனவே இவை அனைத்தும் நோர்மலைஸ்பட்டால் இது நீங்கள் சிறிய ABCDயாக பிரதிநிதித்துவப்படுத்தினால் நோர்மலைஸ் மதிப்பைக் கூறுவோம் இது a b c d ஆகிவிடும் எனவே இந்த Z0 ஐநினைவில் கொள்வதைப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லைஅல்லது நீங்கள் நினைக்கிறீர்கள் இவை அனைத்தும் நோர்மலைஸ் விஷயம் இப்போது இந்த S பரமீட்டர்ஸ் அனைத்தையும் நீங்கள் பார்த்தால் டெனோமினேடோர் சரியாகவே இருக்கும் எதுவும் இல்லை ஆனால் abcd இப்போது னூமிரேடோர் பார்ப்போம் எனவே முதலில் நாம் பார்ப்போம் S11மற்றும் S22க்கான னூமிரேடோர் நீங்கள் இங்கே பார்த்தால் இது a b c d இயல்பாக்கியது என்று நினைத்தால் இது போன்றது இப்போது நீங்கள் இங்கே பாருங்கள் இங்கே A ஆனது A D ஆனது D ஆகிவிட்டது இல்லையெனில் இந்த இரண்டும் விதிமுறைகள் சரியாகவே உள்ளன எனவே இப்போது நாம் சொல்லலாம் A D என்றால் A D என்றால் நாம் பார்த்திருக்கிறோம் சிம்மெட்ரிக்கல் நெட்வொர்க்கிற்கான நிபந்தனை A D என்றால் இந்த சொல் ரத்து செய்யப்பட்டால் இந்த விதிமுறை ரத்துசெய்யப்ப எனவே நீங்கள் சிம்மெட்ரிக்கல் நெட்வொர்க் என்று சொல்லக்கூடிய எந்த வழியையும் நாங்கள் வரையறுக்கலாம் நீங்கள் S11 S22அல்லது A D என்று சொல்லலாம் நீங்கள் இங்கிருந்து அல்லது அங்கிருந்து ஓட்டலாம் இப்போது S12மற்றும் S21ஐப் பார்ப்போம் னூமிரேடோர்ணைக் காண்க இது 2 AD - BC மற்றும் இது 2 மட்டுமே மேலும் ரெசிப்ரோக்கல் நெட்வொர்க்கிற்கு AD BC 1என்று பார்த்தோம் எனவே நான்AD BC 1 ஐவைத்தால் எனவே இது 2 ஆக இருங்கள் இது 2 ஆக இருக்கும் எனவே நீங்கள் S12 S21என்று சொல்லலாம் எனவே நெட்வொர்க் ரெசிப்ரோக்கல்ம் இருந்தால் S21 S12அல்லதுAD BC 1 சரிஎன்று சொல்லலாம் இப்போது நிச்சயமாக புத்தகங்களில் அவர்கள் எப்படி S பரமீட்டர்ஸ்விலிருந்து ABCDக்கு மாற்றவும் என்று கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இல்லாத பெரும்பாலான நேரங்களைப் பேசுகிறது தேவை ஆனால் வேறு ஏதேனும் ஒரு நோக்கத்திற்காக நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் எப்போதும் பாடப்புத்தகங்களைக் காணலாம் நான் உங்களிடம் குறிப்பிட்டுள்ளேன் சரி எனவே இப்போது S பரமீட்டர்ஸ்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை எடுத்துக்காட்டுவோம் எனவே இந்த சிக்கலை உண்மையில் இரண்டு வெவ்வேறு அணுகுமுறைகளில் தீர்க்கப் போகிறோம் எனவே முதல் அணுகுமுறை முதல் ABCD பரமீட்டர்ஸ்வை நாம் உண்மையில் கண்டுபிடிக்கப் போகிறோமா பின்னர் S பரமீட்டர்ஸ் பெற போர்முலாகளைப் பயன்படுத்துகிறோம் எனவே நாம் எடுத்த எளிய பிரச்சினை என்ன என்று பார்ப்போம் எனவே இது ஒரு சீரிஸ் இம்பெடன்ஸ் எனவே நாம் ஒரு என்று பார்த்த a1மற்றும் a2உள்வரும் வேவ்கள் b1மற்றும் b2உள்ளன வெளிச்செல்லும் வேவ்கள் சரி இந்த குறிப்பிட்ட நெட்வொர்க்கிற்கு நாங்கள் உண்மையில் டெரிவேஷன்ஸ்லைச் செய்தோம் சீரிஸ் இம்பெடன்ஸ்க்கான ABCD பரமீட்டர்ஸ்வுக்கு இது 1 Z 0 1 ஆகும் இப்போது நாங்கள் ABCDயை S பரமீட்டர்ஸ் மாற்று போர்முலாதைப் பயன்படுத்தப் போகிறோம் எனவே இது ABCD S மாற்று போர்முலா எனவே A என்றால் என்ன என்று பார்ப்போம் எனவே A 1 D 1 எனவே 1 1 0 எனவே அந்த சொல் அங்கு இருக்காது இங்கே என்ன B Z 0 பி என்றால் என்ன எனவே Z Z0 இங்கே வரும் மற்றும் C என்றால் என்ன எனவே வேறு எதுவும் இல்லை எனவே இப்போது A D மற்றும் அது 1 க்கு சமம் எனவே 1 1 2 மற்றும் இந்த சொல் இங்கேBZ0CZ0 எனவே B எதுவும் இல்லை ஆனால் Z எனவே Z Z0 C 0 எனவே S11இந்த குறிப்பிட்ட எக்ஸ்பிரஸன்டால் வழங்கப்படுகிறது மேலும் நாம் எண்ணிக்கையையும் பெருக்கலாம் Z0என்ற டெனோமினேடோர்யால் வகுத்தல் எனவே நமக்கு என்ன கிடைக்கும் இப்போதுABCD பரமீட்டர்ஸ்களின் அதே கருத்தை S க்கு பயன்படுத்திபரமீட்டர்ஸ் மாற்றம் S21ஐகண்டுபிடிக்க முயற்சிப்போம் எனவே போர்முலாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த இரண்டு இரண்டு மற்றும் டெனோமினேடோர் இங்கே நாம் வைத்திருந்ததைப் போலவே இருக்கும் 2Z Z0 உங்களுக்கு தெரியும் என்றால் Z பெருக்க Z0இருக்கும் என்று 2Z0 2Z0Z எனவே இவை S11மற்றும் S21 ஆகும் நெட்வொர்க் சிம்மெட்ரிக்கல் மற்றும் ரெசிப்ரோக்கல் என்பதால் எனவே S11சமமாக இருக்கும் என்றுநாம் கூறலாம் S22மற்றும் S21க்கு S12க்கு சமமாக இருக்கும்இது இங்கே இருக்கும் இப்போது இது ஒரு சிக்கல் நாங்கள் ABCD பரமீட்டர்ஸ்வைப் பயன்படுத்தி தீர்த்தோம் உண்மையில் இது மிகவும் எளிமையானது மற்றும் இது எளிமையானது சிக்கலையும் நேரடியாக தீர்க்க முடியும் எனவே இது ஒரு நேரடி தீர்வைப் பார்ப்போம் மற்றொரு அணுகுமுறை எனவே ரெப்லக்டெட்ப்பு கோஏபிசிஎன்ட் என்றால் என்ன என்று சொல்வோம் இது ஒன்றுமில்லை ஆனால் S11க்கு சமம் எனவேஇந்த குறிப்பிட்ட எக்ஸ்பிரஸன்டின் மூலம்S11க்கு சமமான ரெப்லக்டெட்ப்பு கோஏபிசிஎன்ட்த்தை நாம் காணலாம் எனவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன Z இன்புட் என்றால் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே Z இன்புட் இங்கிருந்து பார்க்கிறது இது இம்பெடன்ஸ் Z இந்த போர்ட்மாக இருக்கும்போது S பரமீட்டர்ஸ் வரையறுக்கப்படுகின்றன என்பதை நினைவில் கொள்க Z0என்ற கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பெடன்ஸ்பில் நிறுத்தப்பட்டது எனவே இது Z0 இது Z எனவே பார்க்கிறது இங்கிருந்து Z இன்புட் Z Z0 ஆக இருக்கும் எனவே இப்போது இந்த மதிப்பை இங்கே மாற்றுகிறோம் எனவே Zin Z Z0 எனவே இந்த வார்த்தையை நீங்கள் கவனித்தால் இங்கே Z 2Z0Z இந்த சொல் நாங்கள் முன்பு வரையறுக்கப்பட்டதைப் போலவே இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இப்போது இந்த குறிப்பிட்ட எக்ஸ்பிரஸன்டை நீங்கள் பயன்படுத்தப் போகும்போது கவனமாக இருங்கள் இது S112S212 1 Z லொஸ் இல்லாதிருந்தால் மட்டுமே இது செல்லுபடியாகும் Z என்பது லொஸ் என்றால் தயவுசெய்து இந்த குறிப்பிட்ட கருத்தை பயன்படுத்த வேண்டாம் அதாவது Z ஒரு ரெசிஸ்டோர்யாக இருந்தால் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் பயன்படுத்த முடியாது ஏனெனில் இது நஷ்டமான நெட்ஒர்க்யத்திற்கு செல்லுபடியாகாது சரிதயவுசெய்து அதை நினைவில் கொள்க இருப்பினும் இண்டக்டர் கெபாசிடர் ஆகியவற்றிற்கு இதைப் பயன்படுத்தலாம் அல்லது லொஸ்லெஸ் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இந்த குறிப்பிட்ட நிபந்தனையை நீங்கள் பயன்படுத்தலாம் எனவே பார்ப்போம் Z லொஸ்லெஸ்து என்று கருதி இதை எவ்வாறு தீர்க்க முடியும் எனவே|S21|2 1−|S11|2 எனவே S11எங்களிடம் உள்ளது ஏற்கனவே நீங்கள் இங்கே கணக்கிட்டுள்ளீர்கள் இதை நீங்கள் தீர்த்துக் கொண்டால் இதைப் பெறுவீர்கள் முன்பு போலவே இருக்கும் எக்ஸ்பிரஸன் இப்போது நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை எச்சரிக்க விரும்புகிறேன் இது எப்போது மட்டுமே உங்களுக்கு வழித்தோன்றல் கிடைக்கும் Z ரெசிஸ்டன்ஸ் இல்லை சரி எனவே தயவுசெய்து இந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் கவனமாகப் பயன்படுத்துங்கள் சிக்கலை தீர்க்க முடியும் நிச்சயமாக இது எளிய சீரிஸ் உறுப்பு என்றால் அதை நேரடியாக தீர்க்க முடியும் இப்போது இங்கே இன்னொரு விஷயமும் இங்கே இன்னொரு விஷயமும் இன்னொரு அங்கமும் பல கூறுகளும் இருந்தால் கற்பனை செய்து பாருங்கள் இந்த குறிப்பிட்ட அணுகுமுறையைப் பயன்படுத்தி தீர்ப்பது மிகவும் காம்ப்லெஸ்தாகிவிடும் எனவே இந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் நீங்கள் ABCDயைக் கண்டுபிடிக்கும் இந்த குறிப்பிட்ட அணுகுமுறையைப் பயன்படுத்துவது நல்லது கேஸ்கேடட் நெட்வொர்க்பின் மாட்ரிக்ஸ் எனவே இங்கு ஏராளமான சொற்கள் இருக்கட்டும் அவை ஒட்டுமொத்த ABCD மேட்ரிக்ஸைக் கண்டுபிடித்து S பரமீட்டர்ஸ் என்பதைக் கண்டுபிடிக்க குறிப்பிட்ட போர்முலாதைப் பயன்படுத்தவும் எனவே இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் இன்றைய சொற்பொழிவை முடிப்போம் எனவே இன்று நாம் S பற்றி பேசினோம் பரமீட்டர்ஸ் மற்றும் அதன் பல்வேறு பரமீட்டர்ஸ் ABCD பரமீட்டர்ஸ்யிலிருந்து எவ்வாறு S பரமீட்டர்ஸ்வுக்கு மாற்றுவது என்பதைப் பார்த்தோம் இப்போது அடுத்த சொற்பொழிவில் நாம் எவ்வாறு உணரலாம் என்பதற்கான பல நடைமுறை எடுத்துக்காட்டுகளை எடுக்கப்போகிறோம் வெவ்வேறு சர்க்யூட்கள் எடுத்துக்காட்டாக பவர் டிவைடர்கள் கப்ளர்கள் வடிப்பான்கள் மற்றும் நாம் எங்கு இருக்கிறோம் வெவ்வேறு சிறிய கூறுகளின் ABCD மெட்ரிக்ஸின் கருத்தைப் பயன்படுத்தப் போகிறது ஒட்டுமொத்த S மேட்ரிக்ஸைப் பெறுங்கள் எனவே அதுவரை கடினமாகப் படிக்கவும் அடுத்த சொற்பொழிவில் நாங்கள் உங்களைப் பார்ப்போம்வருகிறேன்